ஆய்வக உபகரணங்களுடன் பரிசோதனை செயல்பாடு செயல்பாடு ஜெனரேட்டர் மற்றும் அலைக்காட்டி இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இங்கே இன்று நாம் இரண்டு வெவ்வேறு உபகரணங்களில் கவனம் செலுத்துவோம் ஒன்று செயல்பாட்டு ஜெனரேட்டர் இது இங்கே உள்ளது மற்றொன்று அலைக்காட்டி இப்போது என் கைகளை இரண்டு அலைக்காட்டிகளில் வைத்திருக்கிறேன் ஆனால் நாம் அலைக்காட்டிக்குச் செல்வதற்கு முன் செயல்பாட்டு ஜெனரேட்டர் என்றால் என்ன செயல்பாட்டு ஜெனரேட்டரின் பங்கு என்ன என்பதை முதலில் புரிந்துகொள்வோம் செயல்பாட்டு ஜெனரேட்டர் பல்வேறு சமிக்ஞைகளை உருவாக்கப் பயன்படுகிறது சரி சமிக்ஞைகள் என்பதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் ஏசி சிக்னலைப் பற்றி பேசும்போது அது பொதுவாக சைன் அலை ஆனால் நான் சதுர அலைகளைப் பெற விரும்பினால் முக்கோண அலைகளைப் பெற விரும்பினால் இதை நான் எவ்வாறு பெறுவது சதுர அலைகள் மற்றும் முக்கோண அலைகளை பெறுவதற்கு நான் செயல்பாட்டு ஜெனரேட்டரைப் பயன்படுத்தலாம் இந்த செயல்பாட்டு ஜெனரேட்டர் டெக்ட்ரோனிக்ஸ் நிறுவனத்திலிருந்து வந்தது நீங்கள் எந்த நிறுவனத்திலிருந்து வாங்குகிறீர்கள் என்பது முக்கியமல்ல ஏனெனில் இப்பொழுது நாம் அதன் செயல்திறனைப் பற்றி கவலைப்படத் தேவையில்லை நிச்சயமாக செயல்திறனைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஆனால் இந்த விரிவுரை தொகுதியின் நோக்கம் உங்களுக்கு செயல்திறன் துல்லியம் தீர்மானம் என்றால் என்ன என்பதை உங்களுக்குப் புரிய வைப்பது அல்ல செயல்பாட்டு ஜெனரேட்டர் என்றால் என்ன அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் புரிந்துகொள்வதே இந்த தொகுதியின் நோக்கம் எனவே கடந்த 2 தொகுதிகளிலிருந்து என்னுடன் இருக்கும் எனது கற்பித்தல் உதவியாளர் சீதாராம் மீண்டும் நமக்கு உதவ வந்துள்ளார் சக்தி பொத்தானை அழுத்துமாறு நான் அவரிடம் கேட்கும்போது அவர் அதை அழுத்துவார் எனவே நான் பேசுவது மற்றும் செயல்பாட்டு ஜெனரேட்டரை நீங்கள் புரிந்துகொள்வதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் எனவே இது ஏற்கனவே 220 வோல்ட்டுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது பவர் பொத்தான் சரி நான் பவர் பொத்தானை அழுத்தியவுடன் உங்கள் செயல்பாடு ஜெனரேட்டரின் டிஸ்பிளே ஒளிரும் உங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டரின் டிஸ்ப்ளே எப்பொழுதும் தொடக்கத்தில் நிறுவனத்தின் பெயரோடு தொடங்கும் இது ஒரு சந்தைப்படுத்தல் உத்தி இப்போது நாம் என்ன பார்க்கிறோம் நாம் பார்ப்பது மிகவும் முக்கியமானது எனவே கவனம் செலுத்துங்கள் முதலில் நாம் பார்ப்பது சைன் அலை ஆம் இது சைன் அலை சரியா இப்போது நான் இந்த சைன் அலையை மாற்ற விரும்பினால் அல்லது சைன் அலைக்கு பதிலாக ஒரு சதுர அலையைப் பயன்படுத்த விரும்பினால் எப்படி மாற்றுவது இப்போது சைன் அலை சதுரமாக மாற்றப்படுகிறது சதுர அலையின் டியூட்டி சைக்கிள் பற்றி பின்னர் பார்ப்போம் இதன் ஆன் டைம் மற்றும் ஆஃப் டைம் வேறுபட்டிருக்கிறது எனவே இது ஒரு சதுர அலை என்று எப்படி சொல்ல முடியும் அது பற்றி பின்னர் பார்ப்போம் ஆனால் இப்போது அலை சதுரமாக இருப்பதைக் காணலாம் அடுத்ததாக ரேம்ப் சமிக்ஞை உள்ளது இது ஒரு ரேம்ப் சமிக்ஞை என்று நீங்கள் காண்கிறீர்கள் சரி நான் பல்ஸை பார்க்க விரும்பினால் நான் பல்ஸை பார்க்க முடியும் நான் தன்னிச்சையான சமிக்ஞையைப் பார்க்க விரும்பினால் நான் அதற்கான பொத்தானை அழுத்தலாம் இரைச்சலை காண விரும்பினால் நான் இரைச்சலுக்கான பொத்தானை அழுத்தலாம் இதுபோன்ற வெவ்வேறு அலைவடிவங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த செயல்பாட்டு ஜெனரேட்டரைப் பயன்படுத்தி ஒரு சுற்றுக்கு சைன் அலை அல்லது சதுர அலை அல்லது ரேம்ப் அல்லது பல்ஸ் அல்லது தன்னிச்சையான சமிக்ஞை அல்லது இரைச்சலை நீங்கள் வழங்கலாம் இப்போது நீங்கள் திரையில் என்ன பார்க்கிறீர்கள் நான் உங்களுக்கு இதில் இருக்கும் சேனல்களைக் காட்ட விரும்புகிறேன் உங்களால் ஒரு சேனலை பார்க்க முடிகிறதா சீதாராம் தயவுசெய்து சேனல் ஒன்றை அழுத்தவும் எனவே இப்போது இது சேனல் ஒன்று இப்போது நீங்கள் இன்னொன்றை அழுத்தலாம் இது சேனல் இரண்டு எனவே இரண்டு சேனல்கள் உள்ளன நீங்கள் சேனல் ஒன்று மற்றும் சேனல் இரண்டை பார்த்தீர்கள் இல்லையா இவை இரண்டும் சேனல்கள் எனவே நீங்கள் சேனல் ஒன்றின் மூலம் சிக்னலை பயன்படுத்தலாம் அல்லது சேனல் இரண்டின் மூலம் சிக்னலை பயன்படுத்தலாம் அல்லது இரண்டு சேனல்களிலும் ஒரே நேரத்தில் சிக்னலைப் பயன்படுத்தலாம் சரியா இப்போது நாம் மீண்டும் அழுத்துகிறோம் அதாவது பயன்முறையை அணைக்கும்போது சேனல் ஒன்றிற்குச் செல்லலாம் இப்போது நீங்கள் சேனல் ஒன்றை மாற்றும்போது டிஸ்ப்ளேவிழும் சேனல் ஒன்று என்று காட்டுகிறது எனவே நீங்கள் புரிந்துகொள்வது எளிது டிஸ்ப்ளேவில் சேனலைப் பார்க்கவும் இப்போது செயல்பாட்டு ஜெனரேட்டரில் பல விஷயங்கள் உள்ளன ஒன்று சேனல் ஒன்றின் ஆன் ஆஃப் பொத்தான் சேனல் இரண்டின் ஆன் ஆஃப் பொத்தான் எனவே எந்த சேனலை நீங்கள் பயன்படுத்த விரும்புகிறீர்களோ ப்ரோபை அந்த குறிப்பிட்ட சேனலுடன் இணைக்கலாம் இப்போது நீங்கள் இங்கே அதிர்வெண்ணை மாற்றலாம் இப்போது இது ஒரு கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண் கைமுறை தூண்டுதலுக்கான இந்த நாபின் மூலமும் நாம் அதிர்வெண்ணை மாற்றலாம் இந்த நாபை நாம் மாற்றும் போது அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் காண முடியும் அதிர்வெண்ணை ஒரு கிலோஹெர்ட்ஸ் 2 கிலோஹெர்ட்ஸ் என்று மேலும் நாம் அதிகரிக்கலாம் எனவே நாம் அதிர்வெண்ணை மாற்றும்போது அலைவரிசையின் நேரத்தில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் காண முடியும் எனவே மீண்டும் நீங்கள் அதிர்வெண்ணை மாற்றும் பொழுது இந்த குறிப்பிட்ட y அச்சில் நீங்கள் கவனம் செலுத்திப் பாருங்கள் அங்கு அது 33 33 மைக்ரோ விநாடிகளைக் காட்டுகிறது நான் அதிர்வெண்ணை அதிகரித்தால் அது மாறுகிறது அதாவது இந்த கட்டத்தில் சைன் அலையின் மாற்றத்தை நீங்கள் காண முடியாது ஆனால் அதன் அதிர்வெண் அதிகரிக்கிறது ஆனால் நீங்கள் நேரத்தை நிலையாக வைத்திருந்தால் சைன் அலையில் நீங்கள் மாற்றத்தை காண முடியும் அதேபோல் கொடுக்கப்பட்ட பொத்தான்களைப் பயன்படுத்தியும் நாம் மதிப்பை மாற்றலாம் உதாரணத்திற்கு நான் இப்பொழுது 800 மில்லிஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை பயன்படுத்த விரும்பினால் நான் நேரடியாக 800 ஐ அழுத்தி அதை பெற முடியும் நான் ஒரு கிலோஹெர்ட்ஸ் வேண்டும் என்றால் எனக்கு 1000 அதிர்வெண்ணை பெறக்கூடிய பொத்தான் உள்ளது அல்லது நாம் நேரடியாக கிலோஹெர்ட்ஸ் விருப்பத்தையும் பயன்படுத்தலாம் எனவே இதை நாம் அழுத்தி கிலோஹெர்ட்ஸை தேர்ந்தெடுக்க முடியும் இந்தத் திரையின் பக்கத்தில் இருக்கும் வெள்ளை வண்ண பொத்தான்களில் பல விருப்பங்கள் உள்ளன எனவே அந்த விருப்பங்கள் ஒவ்வொன்றும் சமிக்ஞையை மாற்ற பயன்படுகின்றன முதல் ஒன்றைப் பார்ப்போம் இது அதிர்வெண் மற்றும் காலம் எனவே நாம் முதல் பொத்தானை அழுத்தும்போது முதலில் இருப்பது உங்கள் அதிர்வெண் அடுத்து இருப்பது நேரம் எனவே உங்கள் சமிக்ஞையின் நேரத்தை மாற்ற விரும்பினால் நீங்கள் கைமுறையாக இந்த குமிழியைப் பயன்படுத்தி நீங்கள் விரும்பும் மதிப்பை மாற்றலாம் அதேபோல் நீங்கள் அதிர்வெண்ணை மாற்ற விரும்பினால் மீண்டும் வெள்ளை பொத்தானை அழுத்தவும் நீங்கள் மீண்டும் அதிர்வெண் பயன்முறைக்கு வருகிறீர்கள் இதன் மூலம் மீண்டும் நீங்கள் அதிர்வெண்ணை மாற்றலாம் இப்போது நாம் தொடக்க கட்டமாக இரண்டாவதாக இருக்கும் பயன்முறையை பார்க்கலாம் அது என்ன தலைகீழ் பெருக்கி தலைகீழ் அல்லாத பெருக்கி மற்றும் ஊசலாட்டங்களில் உள்ளீட்டு கட்டம் என்றால் என்ன வெளியீட்டு கட்டம் என்றால் என்ன தொடக்க கட்டம் என்றால் என்ன என்பதைக் கண்டோம் இது 0 டிகிரி இது 90 டிகிரி இது 180 டிகிரி நீங்கள் கொடுக்க விரும்பும் எந்த மதிப்பையும் கொடுத்து சிக்னலின் கட்டத்தை மாற்றலாம் எனவே நாம் கட்டத்தை மாற்றுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் சைன் அலையில் ஒரு மாற்றம் இருப்பதை நீங்கள் காணலாம் சமிக்ஞையின் கட்டம் இப்போது 15 டிகிரி 16 டிகிரி எப்படியிருந்தாலும் நீங்கள் மாற்றத்தைக் காணலாம் அடுத்து நாம் பார்க்க இருப்பது அடுத்த வெள்ளை பொத்தான் நீங்கள் அதை மீண்டும் 0 க்கு மீட்டமைக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் 0 ஐ இதில் உள்ளீடாக கொடுத்து மீண்டும் உள்ளீட்டை அழுத்தலாம் அது மீண்டும் 0 டிகிரிக்கு செல்லும் இது மிகவும் எளிதானது பார்ப்பதற்கு இது மிகவும் சிக்கலானதாக தோன்றினால் கவலைப்பட வேண்டாம் உண்மையில் இது சிக்கலானதாகத் தெரிகிறது ஆனால் இதன் செயல்பாடு மிகவும் எளிமையானது இல்லையா நீங்கள் அனைவரும் மடிக் கணினியையும் இணையத்தையும் பயன்படுத்துகிறீர்கள் மடிக்கணினி எவ்வாறு இயங்குகிறது அல்லது மடிக்கணினியில் உள்ள சுற்றுகள் என்ன அல்லது இணையம் எவ்வாறு உள்ளது மற்றும் சமிக்ஞைகள் எவ்வாறு அனுப்பப்படுகின்றன நீங்கள் எவ்வாறு மின்னஞ்சல் அனுப்புகிறீர்கள் என்பதை நீங்கள் உண்மையில் பார்த்தால் அது மிகவும் சிக்கலானது ஆனால் நீங்கள் அதைப்பற்றி கவலைப்படாமல் எளிமையாக இணையத்தை பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் எளிமையாக மடிக்கணினியை பயன்படுத்துகிறீர்கள் இதுவும் அது போலதான் இது மிகவும் சிக்கலான இயந்திரம் ஆனால் நீங்கள் அதை எளிமையாக இயக்க முடியும் எனவே சிக்கலான ஒன்றைப் பார்க்கும்போது கவலைப்பட வேண்டாம் அதன் செயல்பாடு மிகவும் எளிமையானது சரி இப்போது அடுத்த இருக்கும் வெள்ளை பொத்தானை பற்றி பார்க்கலாம் இப்போது இது அதிர்வெண் என்று பார்த்தோம் நீங்கள் அதை மீண்டும் உயர் நிலை அல்லது குறைந்த நிலைக்கு மாற்றலாம் நீங்கள் அதை வீச்சுக்கு மாற்றலாம் வீச்சு எதுவாக இருந்தாலும் மின்னழுத்தம் இப்போது உச்சத்திற்கு உச்சமாக உள்ளது இது ஒரு வோல்ட் உச்சம் நீங்கள் அதை 3 வோல்ட் 4 வோல்ட்டாக மாற்றலாம் அதை நாம் மாற்றும்போது y அச்சில் சமிக்ஞை மாறுவதையும் நீங்கள் காணலாம் மைனஸ் 2 வோல்ட் முதல் 3 வோல்ட் வரை பார்த்தால் அதாவது மொத்தம் 5 வோல்ட் ஆகும் எனவே நீங்கள் வீச்சு மாற்றத்தை இதில் காணலாம் நீங்கள் வீச்சை மாற்ற விரும்பினால் கைமுறை தூண்டுதலைப் பயன்படுத்தி எளிதாக மாற்றலாம் நீங்கள் காணக்கூடிய அடுத்த வெள்ளை பொத்தானை அல்லது கைமுறை தூண்டுதலை மாற்றுவதன் மூலம் அல்லது காட்சி விசையைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் ஆஃப்செட்டை உருவாக்கலாம் நீங்கள் மீண்டும் பார்த்தால் ஆஃப்செட்டை தெளிவாக மாற்றலாம் இப்போது முன்பு இது மைனஸ் 2 வோல்ட் முதல் 3 வோல்ட் பீக் டு பீக் மின்னழுத்தமாக இருந்தது இப்போது இங்கே என்ன இருக்கிறது 0 முதல் 5 வோல்ட் வரை இது 5 வோல்ட் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் இப்போது அது 0 முதல் 5 வோல்ட் வரை உள்ளது எனவே நீங்கள் ஆஃப்செட்டை மாற்றலாம் அதை ஒரு உயர்ந்த நிலைக்கோ அல்லது குறைந்த நிலைக்கோ நீங்கள் மாற்றலாம் மீண்டும் அதை மாற்ற விரும்பினால் நீங்கள் மாற்றலாம் இப்போது இது 3 வோல்ட் முதல் 5 வோல்ட் வரை இருக்கிறது அப்படி என்றால் பீக் டு பீக் 2 வோல்ட் சரியா தயவுசெய்து அடுத்த வெள்ளை குமிழிக்கு செல்ல முடியுமா எனவே இந்த செயல்பாடுகள் எல்லாம் நம் செயல்பாட்டு ஜெனரேட்டரில் இருக்கிறது ஆனால் இப்போது முக்கிய விஷயம் என்னவென்றால் திரையில் தோன்றும் இந்த சமிக்ஞை எப்படி தோன்றும் என்பதை நாம் எவ்வாறு அறிவோம் அல்லது இந்த சமிக்ஞையை நாம் எவ்வாறு அளவிட முடியும் சரி நம் திரையில் இப்பொழுது ஒரு சைன் அலையை காணலாம் நாம் சதுர அலையை மாற்றினால் சிக்னல் சதுர அலைக்கு மாறுவதை காணலாம் ஆனால் நீங்கள் அதை அளவிட விரும்பினால் நீங்கள் மற்றொரு கருவியைப் பயன்படுத்த வேண்டும் சரியா எனவே முதல் விஷயம் நீங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டரை புரிந்துகொள்கிறீர்கள் இப்போது இந்த செயல்பாட்டு ஜெனரேட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது வேறு சில சாதனங்களில் டிஸ்ப்ளேவை எவ்வாறு பார்ப்பது அதற்காக இந்த செயல்பாட்டு ஜெனரேட்டரை அலைக்காட்டி எனப்படும் மற்றொரு சாதனத்துடன் இணைக்க வேண்டும் எனவே இந்த செயல்பாட்டு ஜெனரேட்டரை அலைக்காட்டி மூலம் இணைக்க உங்களுக்கு சில இணைப்பிகள் தேவை இல்லையா எனவே அலைக்காட்டி மற்றும் செயல்பாட்டு ஜெனரேட்டரை இணைக்க நீங்கள் இந்த இணைப்பியைப் பயன்படுத்தலாம் இதைப் பயன்படுத்தி அலைக்காட்டியை அதிர்வெண் ஜெனரேட்டருடன் இணைக்கலாம் இதன் மூலம் நாம் அதிர்வெண்ணை அளவிட முடியும் மின்னழுத்த மாற்றத்தைக் காணலாம் இரண்டையும் ஒன்றாக இணைப்பதன் மூலம் சமிக்ஞையின் மாற்றத்தைக் காணலாம் சரியா எனவே இது உங்கள் பிஎன்சி இணைப்பான் இது பொதுவாக ப்ரோப் என்றும் அழைக்கப்படுகிறது பிஎன்சி இணைப்பு என்னவென்று உங்களுக்கு புரியவில்லை என்றால் மல்டிமீட்டர் ப்ரோப் அல்லது அதிர்வெண் ஜெனரேட்டர் ப்ரோப் அலைக்காட்டி ப்ரோப் என்று சொல்லுங்கள் ஆனால் உங்களுக்கு விதிமுறைகள் தெரிந்தால் நல்லது எனவே உங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டரை அலைக்காட்டி உடன் இணைக்க வேண்டும் இப்போது 2 அலைக்காட்டிகள் உள்ளன ஒன்று இது நீங்கள் பெரும்பாலான இடங்களில் பார்த்திருக்கலாம் நிறைய பல்கலைக்கழகங்கள் நிறைய நிறுவனங்கள் அவர்கள் இன்னும் இந்த அலைக்காட்டியை பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு சி ஓ அல்லது கேத்தோடு ரே அலைக்காட்டி இது உங்கள் டிஜிட்டல் அலைக்காட்டி இது DSO என்றும் அழைக்கப்படுகிறது ஓ மீண்டும் டெக்ட்ரோனிக்ஸ் நிறுவனத்திலிருந்து வந்தது இது பழைய பதிப்பு மற்றும் நான் தனிப்பட்ட முறையில் இதை விரும்புகிறேன் நான் என் இளங்கலைப் பருவத்தில் இருந்தபோதுமேலும் நான் முதுகலைப் பட்டம் பெற்றபோது அல்லது நான் என் பிஎச்டி செய்யும் போது கூட இந்த அலைக்காட்டியை தான் பயன்படுத்தினேன் எனவே அலைக்காட்டியின் வகைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் இங்கே நன்மை என்னவென்றால் நீங்கள் இதன் அகலத்தைப பார்க்கிறீர்களா இந்த குறிப்பிட்ட அலைக்காட்டியின் அகலத்தை பாருங்கள் இது ஏன் இவ்வளவு பெரியதாகவும் பருமனாகவும் இருக்கிறது காரணம் நாம் சிஆர்டி கேத்தோடு கதிர் குழாய் ஐப் பயன்படுத்துவதால் இந்த அலைக்காட்டிக்குள் வெற்றிடத்தின் உருவாக்கம் இருப்பதால் இது பருமனாக தெரிகிறது எனவே உங்களில் எத்தனை பேர் ஒரு ஸ்கோபை திறந்து பார்த்து உள்ளீர்கள் என்று எனக்குத் தெரியவில்லை நீங்கள் அதைத் திறந்தால் நீங்கள் ஒரு சிஆர்டியைக் காண்பீர்கள் மேலும் சிஆர்டி என்பதன் பொருள் கேத்தோடு ரே ஆசிலோஸ்கோப் பழைய டிவியில் நீங்கள் இதனை பார்த்திருக்கலாம் அவற்றில் சிஆர்டி பயன்படுத்தபட்டதாலேயே டிவி பருமனாக இருந்தது இப்போது இங்கு ஒரு வெற்றிடம் உள்ளது எனவே நான் வெற்றிடத்திற்குள் ஒரு முள்ளை வைத்தால் என்ன நடக்கும் இந்த குறிப்பிட்ட குழாயில் காற்று விரைந்து செல்லும் அதனால் ஒரு வெடிப்பு ஏற்படுகிறது ஏனெனில் வெற்றிடம் போய்விட்டது மற்றும் காற்று உள்ளே இருக்கிறது ஆனால் எப்படியிருந்தாலும் எதையும் வெடிப்பதில் நமக்கு ஆர்வம் இல்லை அலைக்காட்டியை புரிந்து கொள்வதில் தான் நாம் ஆர்வமாக உள்ளோம் எனவே இங்கே இருப்பது கேத்தோட் அலைக்காட்டி இங்கே இருப்பது டிஜிட்டல் அலைக்காட்டி இப்போது இந்த செயல்பாட்டு ஜெனரேட்டரை டிஜிட்டல் அலைக்காட்டியுடன் இணைத்தால் அது எவ்வாறு செயல்படும் என்பதை பார்ப்போம் பின்னர் இரு அலைக்காட்டிகளையும் ஒப்பிடுவோம் இந்த உபகரணங்கள் அனைத்தும் உங்களுக்குத் தெரிந்தால் போதும் நீங்கள் நிறைய சுற்றுகளை சோதிக்கலாம் நீங்கள் நிறைய சோதனைகளை நடத்தலாம் எனவே செயல்பாட்டு ஜெனரேட்டர் டி சி பவர் சப்ளை மல்டிமீட்டர் மற்றும் அலைக்காட்டி பற்றி தெரிந்தவுடன் நீங்கள் சோதனைப் பகுதியில் வேலை செய்ய தொடங்கலாம் சரி எனவே இப்போது மீண்டும் செயல்பாட்டு ஜெனரேட்டரை அலைக்காட்டியுடன் இணைக்குமாறு சீதாராமிடம் கேட்கிறேன் எனவே அவர் என்ன செய்கிறார் அவர் ப்ரோபை சேனல் ஒன்றோடு இணைக்கிறார் இது சேனல் ஒன்று இல்லையா பின்னர் அவர் அதை அலைக்காட்டியுடன் இணைக்க வேண்டும் அதன் பின் அவர் அலைக்காட்டியை தொடங்குவார் அலைக்காட்டியின் செயல்பாட்டை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் அநேகமாக அடுத்த தொகுதியில் அல்லது இதே தொகுதியில் நாம் பார்ப்போம் ஆனால் முதலில் செயல்பாட்டு ஜெனரேட்டரை அலைக்காட்டியுடன் எவ்வாறு இணைப்பது என்று பார்ப்போம் எனவே மீண்டும் இந்த டிஜிட்டல் அலைக்காட்டி டெக்ட்ரோனிக்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பு இதில் கீழே யூ பியை இணைக்க ஒரு ஏற்பாடு உள்ளது அதாவது நீங்கள் சிக்னலைச் சேமிக்க முடியும் உங்கள் தரவை உங்கள் யூ பி டிரைவில் சேமிக்க முடியும் இல்லையா நாம் அனைவரும் அலைக்காட்டியை பயன்படுத்தி இருக்கிறோம் இல்லையா இதில் ஒரு எக்ஸ் அச்சு உள்ளது ஒரு y அச்சு உள்ளது பின்னர் பல சேனல்கள் சேனல் ஒன்று மற்றும் சேனல் இரண்டு உள்ளது இப்போது நாம் இணைக்கும்போது அலைக்காட்டி எந்த வகையான அலைவடிவத்தைக் காட்டுகிறது என்பதைப் பார்ப்போம் இந்த ப்ரோபில் இந்த நீண்ட விஷயங்கள் உள்ளன பின்னர் அவர் இந்த 2 ஆய்வுகளையும் இணைக்கிறார் மேலும் குறுகியதை இந்த குறுகியவற்றுடனும் நீண்டதை நீண்டதுடனும் இணைக்கிறார் இப்போது உங்கள் திரையில் இது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் உங்கள் திரையில் நீங்கள் சதுர அலைகளைக் காணலாம் எனவே பொருத்துதலுக்கு ஒரு செயல்பாடு உள்ளது ஒன்று செங்குத்து பொருத்துதல் ஒன்று கிடைமட்ட பொருத்துதல் எனவே செங்குத்து பொருத்துதலின் மூலம் அவர் செங்குத்து நிலையை நகர்த்துகிறார் நீங்கள் கிடைமட்டமாக நகரும்போது இது கிடைமட்டமாக நகர்வதை காணலாம் நீங்கள் செங்குத்து அச்சை நகர்த்தும்போது அலைவடிவம் செங்குத்தாக நகரும் இப்போது கிடைமட்டமாக நீங்கள் பார்க்கிறீர்கள் இரண்டு சேனல்களுக்கும் இது ஒன்றே ஒரே ஒரு கிடைமட்ட நிலை இல்லையா செங்குத்துக்கு 2 வெவ்வேறு விஷயங்கள் உள்ளன ஒன்று சேனல் ஒன்று ஒன்று சேனல் 2 இப்போது நாம் சேனல் ஒன்றோடு இணைத்துள்ளோம் எனவே சேனல் ஒன்றுக்கு இது மஞ்சள் நிறமாகவும் சேனல் இரண்டுக்கு இது நீல நிறமாகவும் இருக்கிறது இப்போது செயல்பாட்டு ஜெனரேட்டரில் சமிக்ஞையை மாற்ற முடிந்தால் சமிக்ஞையின் மாற்றத்தைக் காண்போம் எனவே நான் இப்பொழுது சதுர அலையிலிருந்து சைன் அலைக்கு மாற்றினால் அலைகாட்டியில் சைன் அலை இருப்பதை நீங்கள் காணலாம் அவர் அதிர்வெண்ணை சுமார் 66 66 ஹெர்ட்ஸுக்கு மாற்றுகிறார் தயவுசெய்து அதிர்வெண்ணை அதிகரிக்க முடியுமா இப்போது அது 1 கிலோஹெர்ட்ஸ் எனவே ஒரு கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண் இருப்பதை நீங்கள் காணலாம் மீண்டும் நீங்கள் குமிழியை மாற்றலாம் எனவே நீங்கள் குமிழியை மாற்றும்போது ஒரு கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணைக் காண முடியும் மீண்டும் நேரத்தை அதிகரிப்பதன் மூலம் அல்லது குறைப்பதன் மூலம் அதை விரிவுபடுத்தலாம் எனவே அதிர்வெண்ணில் மாற்றம் உள்ளது மற்றும் அதே அதிர்வெண்ணிற்கு நீங்கள் அலைக்காட்டியில் மாற்றத்தை சிறப்பாகக் காணலாம் இப்போது தயவுசெய்து அதை சதுர அலைக்கு மாற்ற முடியுமா அதிர்வெண்ணை குறைவாக மாற்ற முடியுமா அதை ஒரு ரேம்பாக மாற்ற முடியுமா எனவே ரேம்ப் அலையை நீங்கள் சைன் அலைக்கு மாற்றலாம் சதுர அலையாக மாற்றலாம் பரவாயில்லை எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய தன்னிச்சையான சமிக்ஞை மற்றும் பல்ஸை நீங்கள் பெறலாம் எனவே இப்போது செயல்பாட்டு ஜெனரேட்டரில் காண்பிக்கப்படும் அனைத்தையும் நீங்கள் அலைகாட்டியில் காணலாம் எனவே அலைக்காட்டிகள் இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன இப்போது நாம் சிக்னலை ரன் மற்றும் ஸ்டாப் பொத்தான் மூலம் நிறுத்தலாம் எனவே நீங்கள் இப்போது சிக்னலைக் கைப்பற்றியுள்ளீர்கள் சிக்னலின் இந்த பிடிப்பை நீங்கள் யூ பி டிரைவில் சேமிக்க முடியும் எனவே இப்போது செயல்பாட்டு ஜெனரேட்டரை அலைகாட்டியுடன் இணைத்து பின்னர் நீங்கள் தரவை யூ பியில் சேமிக்கலாம் இப்போது நாம் இங்கே காணும் அலைக்காட்டியில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று பார்ப்போம் ஒன்று உங்கள் சிஆர்டி பேஸ் அல்லது சிஆர்ஓ மற்றொன்று உங்கள் டிஜிட்டல் அலைக்காட்டி எனவே அலைக்காட்டிகள் இரண்டுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன என்பதை பார்ப்போம் இப்போது நாம் முதலில் டி ஓ என்ற டிஜிட்டல் அலைக்காட்டி பற்றி முதலில் பார்க்கலாம் நாம் ஏற்கனவே விவாதித்ததை போல 2 சேனல்கள் இருப்பதை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் இல்லையா சேனல் ஒன்று மஞ்சள் நிறம் சேனல் 2 நீல நிறம் இல்லையா இவை சேனல் ஒன்று மற்றும் சேனல் 2 ஆகியவற்றின் செங்குத்து நிலையை மாற்ற பயன்படுகின்றது எனவே இப்போது இது சேனல் ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது சரி எனவே செங்குத்து நிலையை மாற்ற முடியுமா நீங்கள் y அச்சைப் பார்க்கிறீர்கள் அது மாறுகிறது தயவுசெய்து கிடைமட்ட நிலையை மாற்ற முடியுமா எனவே நீங்கள் கிடைமட்டத்தை மாற்றலாம் செங்குத்து நிலைகளை மாற்றலாம் இப்போது சேனல் 2 க்கும் இதேபோல் உள்ளது ஆனால் இப்போது சேனல் 2 க்கு சமிக்ஞை இல்லை எனவே அநேகமாக நம்மால் பார்க்க முடியாது ஆனால் முதலில் அலைக்காட்டியை தொடங்க ப்ரோபை சமன் செய்ய வேண்டும் அதாவது உங்களிடம் ப்ரோப் இருக்கும்போது நீங்கள் ப்ரோபை அலைக்காட்டி உடன் இணைக்கிறீர்கள் அவர் ப்ரோபின் ஒரு முனையை இழப்பீட்டு குமிழியுடன் இணைப்பதை நீங்கள் காணலாம் இன்னொன்று தரை இணைப்பில் உள்ளது பின்னர் அவர் ஆட்டோ செட் செய்கிறார் எனவே நீங்கள் இதை அழுத்தினால் ப்ரோப் சமன் செய்யப்படுகிறது உங்கள் ப்ரோபை சமன் செய்த பிறகு உங்கள் அலைக்காட்டியை பயன்படுத்தத் தொடங்குங்கள் ஒரு ப்ரோபை சமன் செய்த பிறகு பயன்படுத்த தொடங்குவது எப்போதுமே ஒரு நல்ல நடைமுறையாகும் இப்போது அலைக்காட்டியின் செயல்பாட்டிற்கு செல்வோம் இப்போது நாம் செங்குத்து மற்றும் கிடைமட்டத்தை கண்டோம் இப்போது கணித செயல்பாட்டைப் பார்ப்போம் நாம் கணித செயல்பாட்டை புரிந்து கொள்ள விரும்புகிறோம் எனவே இந்த கணித செயல்பாடு என்ன இது பெருக்கல் அல்லது கூட்டல் அல்லது கழிப்பதா எனவே நான் ஒரு பெருக்கலை செய்ய விரும்புகிறேன் நான் ஒரு பெருக்கலை செய்ய விரும்பினால் நான் இந்த செயல்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நான் 2 வெவ்வேறு மின்னழுத்தங்களை பயன்படுத்த வேண்டும் இப்போது ஒரு மின்னழுத்தம் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது 2 சிக்னல்கள் இருந்தால் நான் 2 சிக்னல்களை பெருக்க முடியும் இதேபோல் என்னால் இரண்டு சிக்னல்களை கூட்டவோ குறைக்கவோ முடியும் அடுத்து வெள்ளை குமிழிகளை பார்ப்போம் தரவைச் சேமிக்க மேலே இருக்கும் குமிழியை பயன்படுத்தலாம் தயவுசெய்து அடுத்த குமிழியைப் பயன்படுத்த முடியுமா இது ஒரு ஆபரேஷன் நான் சொன்னது போல் இது ஒரு ஆபரேஷன் ஏனெனில் இப்போது அது கணித பயன்முறையில் உள்ளது எனவே இது செயல்பாட்டிற்கு பயன்படுத்தப்படலாம் அடுத்து இருப்பது மூல சேனல் ஒன்று அல்லது சேனல் இரண்டின் நிலையை மாற்றுவது இப்போது நிலை என்ன 0 நிலை எனவே நீங்கள் இதன் மூலம் நிலையை மாற்றலாம் அடுத்து இருப்பது செங்குத்து அளவு மீண்டும் நீங்கள் செங்குத்து அளவிலான குமிழியைப் பயன்படுத்தி செங்குத்து அளவை மாற்றலாம் சரி இந்த குமிழ் சமிக்ஞையை மாற்றுவதற்காக நீங்கள் FFT ஐப் பயன்படுத்தலாமா எனவே நீங்கள் ஃபோரியர் உருமாற்றம் செய்ய விரும்பினால் நீங்கள் FFT சிக்னலைப் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் ஃபோரியர் உருமாற்றம் செய்யலாம் இதேபோல் உங்களிடம் குறிப்பு மின்னழுத்தம் இருந்தால் சில குறிப்பு சமிக்ஞை உடன் நீங்கள் உங்கள் சமிக்ஞையை சரிபார்க்க விரும்பினால் நீங்கள் இங்கே இருக்கும் குறிப்பு முனையத்தைப் பயன்படுத்தலாம் மேலும் இங்கு ஒரு குறிப்பு RF உள்ளது ஆம் எனவே அது REF க்கான ஒரு பொத்தானாகும் சரி எனவே அலைகாட்டியின் மேல் பல பொத்தான்கள் உள்ளன இப்போது அதைத் தவிர நம்மிடம் கர்சர் உள்ளது இல்லையா மேலே நம்மிடம் கர்சர் உள்ளது நீங்கள் அதை விரும்பினால் வைத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் அணைத்து விடலாம் இது வீச்சா அல்லது நேரமா எனவே நீங்கள் வீச்சுடன் இணைக்க விரும்பினால் நான் அலைவீச்சை அழுத்தினால் சமிக்ஞையின் மேல் அலைவீச்சை பார்ப்பேன் என்று எனக்குத் தெரியும் எனவே கர்சர் அலைவடிவத்தின் உச்சியில் உள்ளது இன்னொன்று கீழே இருக்க வேண்டும் எனவே நான் மற்றொரு கர்சரைப் பெற விரும்பினால் கர்சர் இரண்டை பார்க்கவும் நாம் அதை கீழே வைக்க வேண்டும் நீங்கள் கர்சர் ஒன்றுக்கும் கர்சர் இரண்டுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை அளவிட்டு அதன் மூலம் மின்னழுத்தத்தை கண்டுபிடிக்கலாம் இது உங்கள் கர்சரின் பயன்பாடு நீங்கள் மூலத்தையும் மாற்றலாம் நீங்கள் சேனல் ஒன்று அல்லது சேனல் இரண்டை பயன்படுத்தலாம் நீங்கள் கணித செயல்பாடு FFT குறிப்பு செயல்பாடு குறிப்பு A குறிப்பு B ஐ மாற்றலாம் எனவே நீங்கள் ஒரு டிஜிட்டல் அலைக்காட்டியை பெறும்போது அதில் நிறைய விருப்பங்கள் உள்ளன இது ஒரு 70 மெகாஹெர்ட்ஸ் அலைக்காட்டி நீங்கள் மேலே 70 மெகாஹெர்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருப்பதை காணலாம் இப்போது இங்கு இருக்கும் சேவ் மற்றும் ரீகால் செயல்பாடு நீங்கள் சமிக்ஞையை சேமித்து பின்னர் நீங்கள் அதை நினைவுகூர பயன்படுகிறது இயல்புநிலை அமைவு என்பது உற்பத்தியாளரால் அமைக்கப்பட்டவை இயல்புநிலை அமைப்பு என்பதை இயல்புநிலை செயல்பாடாக நாம் பயன்படுத்தலாம் மேலும் இந்த டிஜிட்டல் அலைக்காட்டியை CRO உடன் ஒப்பிட்டுப் பார்ப்போம் இப்போது இது உங்கள் சிஆர் அலைக்காட்டி அல்லது சி ஓ இது ஒரு கத்தோட் கதிர் அலைக்காட்டி இதில் நீங்கள் இதே போன்ற செயல்பாடுகளைக் காணலாம் எனவே இதன் செயல்பாடுகள் என்ன என்பதை பார்ப்போம் எனவே முதலில் இருப்பது இன்டன்சிடி மற்றும் போகஸ் ஏனெனில் நாம் டிஜிட்டல் அலைக்காட்டியில் எல்சிடி அல்லது எல்இடிஐ பயன்படுத்துகிறோம் இங்கே நாம் கேத்தோடு கதிர் குழாயைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் இன்டன்சிடி மற்றும் போக்கஸை மாற்ற வேண்டும் எனவே இன்டன்சிடியின் மாற்றத்தைக் காட்ட முடியுமா நீங்கள் பார்க்கிறீர்கள் இன்டன்சிடியை மாற்றுவதன் மூலம் நீங்கள் மாற்றத்தைக் காண முடியும் நீங்கள் போகஸ் செய்யும் குமிழியை மாற்றினால் நீங்கள் சிக்னலை மையப்படுத்தலாம் இப்போது அது தெளிவாக இல்லை நீங்கள் சிக்னலை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மையப்படுத்த வேண்டும் எனவே போகஸ் செய்கிறோம் பின்னர் நமக்கு இப்பொழுது சிக்னல் ஒரு நிலையில் உள்ளது நீங்கள் ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகளை பார்க்கிறீர்கள் முதலில் வெர்டிகளை பயன்படுத்துவோம் எனவே இதைப் பயன்படுத்தி நீங்கள் சமிக்ஞையை செங்குத்தாக நகர்த்தலாம் அடுத்து இருப்பது ஹரிசாண்டல் இதன் மூலம் நீங்கள் x அச்சின் கிடைமட்டத்தில் சமிக்ஞையை நகர்த்தலாம் எனவே இப்போது உங்களுக்கு இரண்டு நிலைகள் உள்ளன இல்லையா முதல் நிலை சேனல் ஒன்றுக்கும் இரண்டாவது நிலை சேனல் இரண்டுக்கும் உள்ளது இப்போது நாம் வோல்ட் பெர் டிவிஷனை மாற்றலாம் இந்த அலைக்காட்டியுடன் இப்பொழுது மற்றொரு ப்ரோபை இணைப்போம் இங்கேயும் நாம் நமது ப்ரோபை சோதனை செய்யலாம் எனவே நாம் இப்பொது ப்ரோபை சரியாக இணைக்கிறோம் இப்போது நாம் இந்த ப்ரோபை சோதிக்க வேண்டும் இங்கே ப்ரோபை சரிசெய்தல் உள்ளது நீங்கள் அதை இணைக்க வேண்டும் இன்னொன்று தரை இணைப்பில் இருக்கிறது எனவே எப்படியிருந்தாலும் நீங்கள் உங்கள் ப்ரோபை இவ்வாறுதான் இணைத்து சோதிக்க வேண்டும் சரி எனவே இதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆய்வை சோதிக்கும் செயல்பாடு அலைகாட்டியில் உள்ளது என்பதைத் தெரிந்து கொண்டால் போதும் எனவே நான் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால் இப்போது இந்த அலைக்காட்டி பல செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது ஆனால் இந்த அலைக்காட்டியில் சில விஷயங்கள் இல்லை ஒன்று முதலாவதில் நீங்கள் எளிதாக சிக்னலை காணலாம் நீங்கள் தரவை சேமிக்க முடியும் இங்கே நீங்கள் தரவைச் சேமிக்க முடியாது இது சிறிது எளிதானது எடை குறைந்தது நீங்கள் விரைவாக ஒப்பிட விரும்பினால் இது எடை குறைந்தது அல்ல ஆனால் நான் சொல்லவரும் கருத்து என்னவென்றால் சிக்னலை அளவிட அலைக்காட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் நாம் சிக்னலை மாற்றலாம் மற்றும் நேரத்தை அளவிடுவதன் மூலம் அல்லது வீச்சு அளவிடுவதன் மூலம் சிக்னலில் ஏற்படும் மாற்றத்தைக் காணலாம் பீக் டு பீக் மின்னழுத்தத்தை நாம் மாற்றலாம் நீங்கள் செயல்பாட்டைப் பொருத்துவதற்கு கூட வெவ்வேறு வடிப்பான்களைப் பயன்படுத்தலாம் அதை நீங்கள் டிஎஸ்ஓவில் செய்யலாம் ஆனால் சிஆர்ஓவில் இல்லை நிச்சயமாக நீங்கள் இரண்டு அலைக்காட்டிகளையும் பயன்படுத்தி பல செயல்பாடுகளைச் செய்யலாம் மேலும் நீங்கள் இரு அலைக்காட்டிகளையும் கற்றுக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை உங்களிடம் இந்த அலைக்காட்டி இருந்தால் அது நல்லது உங்களிடம் இது இருந்தால் சிறந்தது நீங்கள் இதை பயன்படுத்தினாலும் அல்லது இதை பயன்படுத்தினாலும் பரவாயில்லை இதன் கருத்து என்னவென்றால் நீங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டரைப் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் சமிக்ஞையை அளவிட விரும்பினால் நீங்கள் அலைக்காட்டியை ஒரு கருவியாகப் பயன்படுத்தலாம் சரி எனவே இப்போது வரை நாம் பார்த்ததை விரைவாக ஒரு முறை நினைவு கூர்வோம் கடந்த 3 தொகுதிகளில் இது உட்பட நான் சரியாக பதிவுசெய்தால் நாம் தனித்துவமான கூறுகளுடன் தொடங்கினோம் பின்னர் நாம் பிரெட் போர்டைப் பார்த்தோம் இல்லையா பிரெட் போர்டுடன் கூறுகளை எவ்வாறு இணைப்பது என்பதைப் பார்த்தோம் பின்னர் மல்டிமீட்டரைப் பார்த்தோம் மல்டிமீட்டரை பல கூறுகளுடன் இணைத்துள்ளோம் பின்னர் மின்தடை மின்தேக்கு திறன் மாறி ஏசி அல்லது வேரியாகின் மூலம் அதிர்வெண் மற்றும் ஏசி மின்னழுத்தத்தை அளவிட்டோம் டிசி மின்னழுத்தத்தை அளந்தோம் பின்னர் டிசி மின்சாரம் வழங்குவதை நாம் புரிந்துகொண்டோம் ஒன்று பழைய பதிப்பு ஒன்று புதிய பதிப்பு புதிய பதிப்பில் பிளஸ் மைனஸ் 15 வோல்ட் இருந்தது மேலும் அதில் நீங்கள் மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் மாற்றலாம் உங்களுக்கு எப்போதும் தெரியாவிட்டால் மின்னோட்டத்தை அதிகபட்ச அளவில் வைத்திருங்கள் என்று நான் சொன்னேன் நீங்கள் நேர்மறை மின் அழுத்தத்தையும் தரை இணைப்பையும் கொண்டுள்ளீர்கள் பின்னர் இங்கே செயல்பாட்டு ஜெனரேட்டரைக் கண்டோம் பின்னர் செயல்பாட்டு ஜெனரேட்டரின் பங்கு என்ன அதனால் எந்த வகையான சமிக்ஞைகளை உருவாக்க முடியும் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் இறுதியாக அலைக்காட்டிகளையும் பார்த்தோம் அலைக்காட்டிகள் 2 வகைகளாகும் ஒன்று டிஜிட்டல் அலைக்காட்டி ஒன்று சி CRO என்பது CRT ஐ அடிப்படையாகக் கொண்டது டிஜிட்டல் அலைகாட்டி எல்சிடி அல்லது எல்இடி டிஸ்ப்ளே உடையது இது பல செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது இதை விட குறைவான சிறந்த பதிப்பு ஆனால் இன்னும் இரண்டு அலைக்காட்டிகளும் ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படுகின்றன உங்களிடம் என்ன அலைக்காட்டி உள்ளது என்பது ஒரு பொருட்டல்ல உங்களால் ஒரு அலைகாட்டியை இயக்க முடியுமா என்பதே முக்கியம் சரி எனவே பின்வரும் விரிவுரைத் தொடரில் முந்தைய வகுப்புகளில் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பல அளவுருக்கள் பற்றி சோதனை செய்து பார்க்க இருக்கிறோம் ஒரு செயல்பாட்டுப் பெருக்கியை எவ்வாறு ஒரு தலைகீழ் பெருக்கியாக அல்லது தலைகீழ் அல்லாத பெருக்கியாக பயன்படுத்துவது அல்லது செயல்பாட்டு பெருக்கியை ஒரு வடிகட்டியாக அல்லது ஒரு ஆஸிலேட்டராக எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் நாம் இன்ஸ்றுமெண்டேஷன் பெருக்கியை பயன்படுத்தி மேலும் பல சோதனைகளை செய்ய இருக்கிறோம் நான் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால் இந்த சுற்றுடன் நாம் பயன்படுத்த வேண்டிய உபகரணங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வரை சோதனைகளில் வேலை செய்வதும் எலக்ட்ரானிக்ஸ் சுற்றுகளில் வேலை செய்யத் தொடங்குவதும் பயனற்றது அனலாக் சுற்றுகளின் பயன்பாடு என்ன நீங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் சிக்னலை அளக்க உங்களுக்கு என்ன வகையான உபகரணங்கள் தேவை சார்பு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்த உங்களுக்கு எந்த வகையான உபகரணங்கள் தேவை நீங்கள் மல்டிமீட்டரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது பற்றி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா மல்டிமீட்டருக்குள் இருக்கும் செயல்பாடுகள் என்ன இந்த விஷயங்கள் மிகவும் அடிப்படையாகத் தோன்றலாம் ஆனால் விஷயங்களைப் புதுப்பிப்பது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு உதவும் என்று நான் நம்புகிறேன் சரி அதனால்தான் நான் அடிப்படை விஷயங்களை நிறைய உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன் அதே நேரத்தில் உண்மையில் முன்னேறிய பல விஷயங்களை பற்றியும் நாம் கற்றுக் கொள்கிறோம் எடுத்துக்காட்டாக காட்டி சுற்றை நாம் எவ்வாறு உருவாக்கலாம் நான் சொன்னது போல் ஐ க்குள் இருப்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் கடினம் இல்லையா உங்களுக்கு நான் வழங்கிய முதல் சொற்பொழிவில் ஐ க்குள் என்ன இருக்கிறது என்று நான் உங்களிடம் சொன்னேன் இப்போது நான் உங்களிடம் ஐ யை எவ்வாறு உருவாக்குவது என்று கேட்டால் இதுவரை நீங்கள் கவனித்த விரிவுரைகளின் காரணமாக நான் உறுதியாக நம்புகிறேன் மோஸ்ஃபெட் எவ்வாறு புனையப்பட்டது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் விரிவுரைக்கு முன்பு நான் உங்களிடம் ஒரு MOSFET ஐ உருவாக்க முடியுமா என்று கேட்டிருந்தால் அதன் செயல்முறை ஓட்டம் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமா நிறைய பேர் அதற்கு பதில் அளித்திருக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் நான் சொல்ல வரும் கருத்து கோட்பாட்டைக் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல நடைமுறை அறிவையும் பயன்படுத்த வேண்டும் கோட்பாட்டில் நாம் கற்றுக்கொண்டவை ஏதேனும் ஒரு வடிவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்குப் பிறகு சில சொற்பொழிவுக்கு பிறகு சோதனைக் கண்ணோட்டத்தில் செயல்பாட்டு பெருக்கிகள் மற்றும் MOSFETகளை எவ்வாறு பயன்படுத்தப் போகிறோம் என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த கருவியில் இருக்கும் கூறுகளை நீங்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் நான் சொன்னது போல் இந்த நிறுவனங்களின் கருவிகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் வெவ்வேறு நிறுவனங்களிலிருந்து ஒரு கருவியைப் பெறும்போது கருவியின் துல்லியம் மற்றும் தீர்மானத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் டேட்டா சீட்டை புரிந்து கொள்ள வேண்டும் சாதனங்களை எவ்வாறு இயக்குவது என்பது டேட்டா சீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட தொகுதிகள் மூலம் இந்த உபகரணங்கள் என்ன என்பதைப் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதில் நாம் என்னென்ன சோதனைகள் செய்யலாம் என்று பார்ப்போம் நீங்கள் கற்றுக் கொள்ள விரும்பும் பல சோதனைகள் உள்ளன அளவுருக்களை எவ்வாறு அளவிட முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே அடுத்த வகுப்பில் உங்களைப் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் இந்த நாள் இனிய நாள் ஆகுக